பிற்பகல் வணக்கம் நண்பர்களே கடைசி வகுப்பில் நான் உங்களுக்காக ஒரு பயிற்சியை விட்டுவிட்டேன் ஸ்லைடு நேரம் 0025 ஐப் பார்க்கவும் அது என்ன நினைவில் கொள்ளுங்கள் எந்த LD அல்லது LDmax ஐ நான் சரியாக எதைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது வடிவமைப்பின் ஆரம்ப கட்டத்தில் இருந்து நாம் விரும்பிய வடிவமைப்பு தேவையை பூர்த்தி செய்யும்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அதன் வரம்பு மற்றும் எண்டுறன்ஸ் பற்றி பேசினோம் இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது ஒரு சரகத்துக்கு இதுதான் வெளிப்பாடு என்றால் ஜெட் மூலம் இயக்கப்படும் விமானத்திற்கு அதிகபட்ச வரம்பைப் பெறுவதை உறுதிசெய்ய LD க்கான ஆரம்ப எண் என்னவாக இருக்க வேண்டும் ஒரு விமானத்தை திறன் கொண்டதாக கட்டமைக்க LD போன்ற அணுகுமுறையைப் பயன்படுத்துவோம் என்பதைப் புரிந்து கொள்ள முந்தய நிகழ்வுகளில் சிலவற்றை நாம் பார்த்தோம் மற்றும் 0 866 என்ற மேஜிக் எண்ணை பற்றிய சில குறிப்புகளையும் பார்த்தோம் முதல் முறையாக நான் புத்தகத்தைப் படித்தபோது இந்த எண் என்ன என்று யோசித்துக்கொண்டிருந்தேன் எனவே இப்போது கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறன் நான் சில எளிய மறுசீரமைப்பைச் R இல் செய்தால் எங்கே நான் எழுதும் போது ஒரு வடிவமைப்பாளரின் முன்னோக்கைப் பெறுவதற்கு என்பது க்ருஸ் இங்கிருந்து தொடங்குகிறது இங்கே முடிவடைகிறது நான் அடிப்படையில் W1 W2 அல்லது W2 W1 ஐ பார்க்கிறேன் எனவே எனக்கு W2 W1 இல் W1 இன் மதிப்பு எனக்குத் தெரிந்தால் point 1 இல் இருந்து point 2 வரை பயணிக்க எவ்வளவு எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது என்பது எனக்குத் தெரியும் இப்போது வரம்பு விகிதம் நிகரானது என்பதை நீங்கள் எளிதாகக் காணலாம் எனவே எல்லாவற்றையும் மாறிலியாக இல் வைத்திருந்தால் ஜெட் இயக்கப்படும் விமானத்திற்கான வரம்பை அதிகரிக்க விரும்பினால் நான் அதிகபட்ச இல் பறக்க வேண்டும் ப்ரொபெல்லர் டிரைவன் மற்றும் ஜெட் டிரைவன் விமானம் ஆகியவற்றிக்கு இருக்கும் வரம்பு வழக்கில் போன்ற பல்வேறு நிபந்தனைகளை பார்த்தோம் ஆனால் இங்கே நாம் ஜெட் டிரைவன் விமானங்களைப் பற்றி பேசுகிறோம் அதன் செயல்திறன் நிச்சயமாக maximum இருக்க வேண்டும் சற்று திருப்பி பார்த்து அதற்கு என்ன பொருள் என்று கண்டறிய உங்களுக்குத் தெரியும் எனவே நான் இதை இப்படி எழுத முடியும் இப்போது உங்களுக்குத் தெரியும் இப்பொழுது CL இன் மதிப்பிற்கு மாக்ஸிமும் ஆகும் என்று நான் கண்டுபிடிக்க விரும்பினால் இங்கே ஒரு நிபந்தனை உள்ளது இதை மறைமுகமாக கணித ரீதியாக பார்க்க முடியும் என்று சொல்ல முடியும் மினிமம் ஆகா இருக்கும் பட்சத்தில் CL இன் மதிப்பு என்ன எனவே இதை CL ஐ முன்னிறுத்தி இருபுறமும் வேறுபடுத்தி அதை ௦ இக்கு சமன் செய்து பின்பு செகண்ட் டெரிவேட்டிவ் நேர்மறையாக உள்ளதா என்று சரிபார்க்க வேண்டும் எனவே திருப்புமுனை கண்டுபிடித்தால் நிபந்தனை பெறலாம் எனவே இங்கே செய்தி என்ன நீங்கள் ஒரு ஜெட் விமானத்தை வைத்திருந்தால் நீங்கள் ஒரு ஜெட் விமானத்தை வடிவமைக்கிறீர்கள் என்றால் மற்றும் அதிகபட்ச வரம்பை நீங்கள் தேடுகிறீர்களானால் நீங்கள் ஒரு விமானத்தில் LD இல் பறக்க வேண்டும் என்றால் அந்த LD க்கு ஆனா CL ஆக இருக்க வேண்டும் இது தான் செய்தி இதை புரிந்து கொண்டால் சரி ஸ்லைடு நேரம் 0512 ஐப் பார்க்கவும் CL க்கு சமம் இவை ஒரு ஜெட்டின் R max க்கு CL எழுதும் தருணம் இது போன்றது சிறந்த வரம்பிற்கான CD ஜெட் டரிவேன் விமானத்திற்கு இது முக்கியமானது ஆனால் குறைந்தபட்ச இழுவைக்கான CD நமக்கு தெரியும் அப்பொழுது குறைந்தபட்ச இழுவைக்கான CD க்கான நிபந்தனை என்ன அதாவது அதிகபட்சமாக இருக்க வேண்டும் இதுவே ட்ராக் மினிமம் காண நிபந்தனை மற்றும் இது CD இக்கு சமன் நிலையில் இருக்கும் CL என்பது ஆகா இருக்கும் நன்றாக அடிப்படையில் இது உடன் ஒத்துள்ளது எனவே CD க்கான மினிமம் ட்ராக் ஆகா எழுத முடியும் எனவே எனவே சிறந்த வரம்பிற்கான CD என்னவாக இருக்கும் அதேசமயம் மினிமம் ட்ராக்காண CD ஒரு ஜெட் விமானத்திற்கான சிறந்த வரம்பிற்கான CD அதாவது 1 33𝐶D0 என்பதை இங்கே பார்த்தோம் மினிமம் ட்ரக்க்கான CD 2𝐶D0 என்றும் உங்களுக்குத் தெரியும் எனவே தெளிவாக மினிமம் ட்ராக்காண CD யுடன் ஒப்பிடும்போது சிறந்த வரம்பிற்கான CD குறைவாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஒரு வடிவமைப்பாளராக எப்போதாவது சிறந்த வரம்பு என்றால் CD குறைவாக இருக்க வேண்டும் அல்லது குறைந்த வரம்பில் இருந்தால் CD அதிகமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது தவறானது ஆனால் அந்த சிறந்த வரம்புக்கான CD 1 33𝐶D0 என்று நீங்கள் நினைத்தால் மினிமம் ட்ராக்க்கான CD 2𝐶D0 ஆகும் எனவே இங்கே அந்த ட்ராக் குறைவாக கருதப்படுகிறது இதை ஒப்பிடும்போது இது ஒரு தவறு ஏனெனில் ட்ராக் என்றால் என்ன D டைனமிக் அழுத்தத்தைக் கொண்டுள்ளது மற்றும் டைனமிக் பிரஷர் என்றால் வடிவமைப்பாளர் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் நீங்கள் தொலைநோக்கி முடிவுக்கு செல்ல முடியாது வடிவமைப்பாளராக ஒவ்வொரு அடியையும் நீங்கள் சரிபார்க்க வேண்டும் ஸ்லைடு நேரம் 0846 ஐப் பார்க்கவும் மினிமம் ட்ரக்க்கான CD ஐ விட சிறந்த வரம்புக்கான CD அதிகம் இது மிக நன்று ஏனென்றால் சிறந்த வரம்பிற்கான CD 1 33CD0 மற்றும் மினிமம் ட்ரக்க்கான CD 2CD0 என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆனால் இங்கே ஒரு செய்தியை நினைத்து பார்த்தால் சிறந்த வரம்பை அடைவதற்கான மொத்த ட்ராக் சரிபார்க்கப்பட வேண்டிய மினிமம் ட்ரக்க்கான மொத்த ட்ராக் அனுபவத்தை விடவும் குறைவாக இருக்கும் என்று அர்த்தம் அது என்ன நான் ஏன் இதைச் சொல்கிறேன் என்றால் தயவு செய்து நீங்கள் ஒரு விமானத்தை வடிவமைக்கும் போதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் டைனமிக் அழுத்தம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது உங்கள் டைனமிக் அழுத்தத்துடன் அதை எடுத்துக்கொள்ளும் பழக்கத்தை உருவாக்குங்கள் ஏனென்றால் லிஃப்டை கூட நான் எழுதும் போது L 12 V2SC CL மதிப்பு என்ன என்பதை உளவியல் ரீதியாக நம்மில் பெரும்பாலோர் பூட்டிக் கொண்டிருப்பதை கண்டிருக்கிறேன் மற்றும் விங் ஏரியா என்றால் என்ன என்பது பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு வடிவமைப்பாளராக டைனமிக் அழுத்தத்திற்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் CL 0 2 ஆக இருக்கும் பட்சத்தில் டைனமிக் அழுத்தத்தை காரணமாக கொண்டு 1000 கிலோ எடை கொண்ட விமானத்தை காற்றில் எடுக்க முடியும் மேலும் டைனமிக் அழுத்தம் பற்றி ஏன் நான் சொல்கிறேன் இந்த டைனமிக் அழுத்தம் உங்கள் கட்டமைப்பை எவ்வளவு வலுவாக வடிவமைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு யோசனையை உங்களுக்கு வழங்கும் மேலும் CL இந்த தெளிவான செய்தியை வழங்க இயலாது எனவே இங்கே ஒரு பயிற்சியைச் செய்வோம் சிறந்த வரம்பிற்கான V ஐ நீங்கள் பார்த்தால் அது சிறந்த வரம்பிற்காண CL ஐப் பொறுத்தே மினிமம் ட்ரக்க்கான CL என்பது முதலாவதாக நீங்கள் உடனடியாக எண்ணைப் பெற விரும்பினால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சிறந்த வரம்பு CL இல் நான் பறப்பதையும் மினிமம் ட்ரக்க்கான CL இல் நான் பறப்பதையும் ஒப்பிடும்போது சிறந்த வரம்பிர்கான CL இல் நான் அதிக வேகத்துடன் பறக்கிறேன் ஏனெனில் இந்த CL அந்த CL ஐ விட அதிகம் ஒரு வடிவமைப்பாளராக இது உடனடி மற்றும் முக்கியமானதாக இருக்க வேண்டும் அதாவது எண்களுக்கான உணர்வை நீங்கள் எவ்வாறு வளர்த்துக் கொள்கிறீர்கள் என்பது இந்த விஷயம் தானாகவே உங்களிடம் இருக்கவேண்டும் ஆமாம் நான் வேகமாக பறக்க வேண்டும் என்று உங்களுக்குத் தெரிந்த தருணம் உடனடியாக டைனமிக் அழுத்தம் உங்கள் மனதில் வரும் அதே சமயம் வேகமாக கொடுக்கப்பட்ட உயரத்திற்குபறக்க வேண்டும் என்றால் டைனமிக் அழுத்தம் அதிகம் ஆகும் என்பதும் உங்களுக்கு தெரிய வரும் எனவே அந்த விஷயங்கள் அனைத்தும் வந்தால் கட்டமைப்பிற்கு என்ன நடக்கும் எனவே சிறந்த வரம்பிற்கான V க்கான VBR VBR 2WS மினிமம் ட்ராகிற்கானது VBR 2WS இந்த எண்கள் ஏன் முக்கியம் என்பதை தயவுசெய்து வடிவமைப்பாளர் கண்ணோட்டத்தில் பார்க்கவும் சிறந்த வரம்பிற்கான இந்த வேகம் மிக அதிகமாக இருந்தால் எந்த வேகத்திலும் பறக்க வடிவமைபட்டிருக்கும் உங்கள் விமானத்தை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அந்த நேரத்தில் நீங்கள் சொன்னீர்கள் இல்லை இல்லை என்னால் அதை செய்ய முடியாது எனவே நீங்கள் WS ஐப் பார்க்கத் தொடங்குங்கள் நான் இந்த மனிதனைக் குறைத்தால் சரியானதைக் குறைக்கிறது CD0 ஐப் நான் பார்க்க முயற்சித்தேன் K ஐப் பார்க்க முயற்சித்தேன் அதாவது K விகிதம் உங்களுக்குத் தெரியும் K 1πeAR எனவே இது போன்ற எண்கள் தான் ஒரு வடிவமைப்பாளர் முழுமையான பார்வைக்கு உள்ளாகும் அவர் அங்கு வேகத்தை மட்டும் பார்க்கவில்லை சரி இதை நான் WS ஆக குறைத்துள்ளேன் இதை என்னால் மேலும் VBR என்று குறைக்கமுடியும் ஒருவேளை எனக்கு வேறு ஏதாவது வகையில் சக்தி கிடைக்க வேண்டுமென்றால் எனக்கு ஒரு இஞ்சின் தேவைப்படுகிறது அது எனக்கு எளிதாக வருவதில்லை எனவே எந்த ஒரு வடிவமைப்பாளரும் புத்தகத்தில் பொறுமையாக இல்லை அவர்கள் எனக்கு சரியான வழிமுறைகளை கொடுத்திருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது வடிவமைப்பு பாட பரிமாற்றத்தின் அத்தகைய வழியை நான் பாராட்டவில்லை வடிவமைப்பு என்பது ஒவ்வொரு எண்ணையும் குறிக்கிறது வடிவமைப்பாளருக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஏரோ டயனாமிஸ்ட் நீங்கள் ஸ்டால் அங்கிள் என்றால் என்ன என்று கேட்டுப் பாருங்கள் அவர் CFD செய்து அதன் மூலம் குறிப்பிட்ட ஏரோபயில் வகைக்கு ஒரு துல்லியமான ஸ்டால் ஆங்கிள் எவ்வளவு என்று குறிப்பிடுவார் அவர் அதில் சிறந்தவர் ஆனால் ஒரு வடிவமைப்பாளராக அந்த தகவலை பயன்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்டால் அங்கிள் என்பது 16 டிகிரி அல்லது 18 டிகிரி யா அது சிலநேரங்களில் ஒன்றாக இணைக்கும் போது அது பயன் படலாம் அல்லது பயன்படாமல் போகலாம் அதனால் ஒரு வடிவமைப்பாளராக ஒவ்வொரு எண்ணையும் நீங்கள் எழுதும் பொழுது அது என்னவென்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள் ஒரு வேகத்திற்கு அல்லது ஒரு டைனமிக் அழுத்தத்திற்கு என்று கேட்டுக் கொள்ளுங்கள் அதனால்தான் நான் இங்கு இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளேன் எனவே இது தெளிவாக உள்ளது ஸ்லைடு நேரம் 14 22 ஐப் பார்க்கவும் இப்போது எனவே சிறந்த வரம்பிற்கான ஒரு ட்ராக் ஐ ஒப்பிட்டு மற்றும் ட்ராக் க்கு குறைந்தபட்ச ட்ராக் பார்க்கவும் மேலும் எளிமைப்படுத்தலை நான் செய்தால் நான் கண்டுபிடிப்பேன் எனவே விளக்கம் என்ன இந்த எண்ணை நீங்கள் பெற முடியும் என்று நம்புகிறேன் இந்த எண்ணின் வடிவமைப்பாளரின் விளக்கம் தயவுசெய்து புரிந்துகொள்ளுங்கள் நாம் தேடுவது என்னவென்றால் நமக்கு எவ்வளவு எல்சிடி தேவை என்று நாம் இதை எங்கு ஆரம்பித்தோம் என்றால் செட் விமானத்திற்கான பிரகெட் சமன்பாடு இல் இந்த LD நமக்கு தேவைப்பட்டது நான் சிறந்த வரம்பில் பயணிக்க வேண்டுமென்றால் எனக்குத் தேவையான LD எவ்வளவு எனக்கு டிராக் கான குறைந்தபட்ச டிராக் ஐ விட 15 எனக்கு சிறந்த வரம்பிற்கு ஆன டிராக்கில் கூடுதலாக CD பற்றிய விளக்கத்தில் கிடைத்தது ஆனால் இங்கு பார்த்தால் சிறந்த வரம்பிற்கு CD என்பது CD குறைந்தபட்ச டிராக் அதிகமாக உள்ளது ஆனால் உண்மையான டிராக் க்கு டைனமிக் அழுத்தம் சரியான விகித சாரமாகும் மேலே கூறியதை கொண்டு CL என்பது சிறந்த வரம்பிற்கு CLminimum என்பது 11 154 CLCD minimum drag என்பதாகும் எனவே இப்போது இதை 1 154 க்குள் பார்த்தால் இது 0 866 LD அல்லது CLCDmax என்று கூறலாம் எனவே இங்கு செய்தி என்ன மறுபடியும் நமக்கு கிடைத்த எண் 0 866 என்பதாகும் எனவே நம்மால் LDmax என்னவாக இருக்கும் என்பதை யூகிக்க முடியும் இதைத்தான் நாம் வடிவமைப்பின் நோக்கமாக கொண்டோம் இதை ஒரு ஜெட் விமானத்திற்கான வரம்பிற்கு கணக்கிட முயன்றாள் உங்களுக்கு 86 6 சதவீதம் LDmax கிடைக்கும் அதுவே நீங்கள் எண்டுரன்ஸ் போன்றவற்றிற்கு முயற்சி செய்தால் 100 LDmax கொடுக்க வேண்டும் இதேபோல் ப்ரொபெல்லர் ட்ரிவேன் விமானத்திற்கு நீங்கள் செய்யலாம் நீங்கள் ரைட் பிரதர்ஸ் காலத்தில் உள்ளதாக நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் விமானத்தைப் பற்றிய எந்தத் தகவலும் இல்லை ஒருவேளை உங்களிடம் யாராவது ஒரு வடிவமைப்பு பணியை செய்ய கூறினால் ஒரு வடிவம் என்றால் நான் அதை எப்படிக் கையாள்வது அதிகபட்ச LD மதிப்பு என்னவாக இருக்கும் எப்படி நீங்கள் ஒரு வடிவமைப்பாளராக யோசிக்க தொடங்குவீர்கள் இன்று என்ன நடக்கிறது சில பகுப்பாய்வை செய்து அதன் மூலம் சில தரவுகளை கொண்டும் சில எண்களை கொண்டும் நாம் அதை கையாள்கிறோம் ஆனால் இந்த வகுப்பின் நோக்கம் அதுவல்ல இதனுடைய நோக்கம் உங்களை யோசிக்க வைப்பது ஒரு வடிவமைப்பாளராக அதிகபட்ச எண்களை குறைவான தகவல்களை வைத்து எப்படி பெறுவது என்பதுதான் 39 ஐப் பார்க்கவும் சரி நாம் இப்போது அதிகபட்ச LD LD maxஅல்லது LD பற்றிப் பேசுவோம் LD என்றால் என்ன இதை என்னால் டைனமிக் அழுத்தத்துடன் சேர்த்து எழுத முடியும் அப்படியானால் CLCD என்றால் என்ன என்பது உங்களுக்குத் தெரியும் என்னால் இதை வைத்து LD ஐ எழுத முடியும் நான் பறக்க ஆசைப்படும் CL இன் மதிப்பு என்ன அதை நான் எப்படிப் பெறுவது ஒரு வடிவமைப்பாளராக விமான ஆய்வகத்தில் நீங்கள் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள் அங்கே 1500 முதல் 2000 கிலோ கிராம் வரை எடையுள்ள விமானங்கள் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள் அதிலிருந்து நாம் ஒரு எண்ணை எடுத்துக் கொள்வோம் ஒரு வழியாக மனக்கண்ணில் நான் 2000 கிலோ எடையுள்ள விமானம் S என்பது 10 மீட்டர் சதுரமாக இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இங்கு விங் லோடிங் எவ்வளவு விங் லோடிங் என்றால் என்ன மாணவன் 200 200 கிலோசதுர மீட்டர் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் நான்ஒரு உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன் காற்றின் அடர்த்தி 1 கிலோ கிராம் பேர் மீட்டர் கியூப் நான் ஒரு 100 ms க்கு சமமாக வேகத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன் என்று கொள்வோம் நான் வேண்டுமென்றே ஒரு வேகத்தையும் உயரத்திலும் எடுத்துள்ளேன் அதனால் சப்ஸோனிக் ஓட்டம் இருக்கும் இப்போது எனக்கு CL என்னவாக இருக்கும் என்றால் CL இன் மதிப்பு என்ன மாணவன் 0 4 அல்லது 4 நீங்கள் CL பெறும் தருணம் 0 4 க்கு சமம் நான் பார்க்க விரும்பினால் K இன் மதிப்பு e 1 க்கு என்னவாக இருக்கும் AR 10 என்று சொல்வோம் எனவே K என்பது அதன் மூலம் 1 என்பது தோராயமாக 0 03 ஆகும் மாணவர் ஆம் சரி நீங்கள் அஸ்பெக்ட் ரேஷியோ 7 அல்லது 8 ஐ விட விகிதம் 10 ஐ எழுதும் தருணம் நீங்கள் உண்மையில் அதிவேக விமானத்தை வடிவமைக்க விரும்பினால் கிளைடிங் செயல்திறனுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டும் போக்குவரத்து விமானத்திற்கு 7 என்பது சரியான மதிப்பாகும் ஆனால் நீங்கள் கிளைடிங் பர்பாமன்ஸ் பற்றி யோசிப்பீர்கள் என்றால் நீங்கள் இண்டூஸ்ட் டிராக் ஐ குறைக்க விரும்பினால் அதிக அஸ்பெக்ட் விகிதத்திற்கு செல்ல வேண்டும் அதில் என்ன ஒரு சிக்கல் என்றால் அதிக அஸ்பெக்ட் விகிதத்தில் அதிக எடையை நாம் கையாளவேண்டும் 30 ஐப் பார்க்கவும் CD0 இன் வழக்கமான மதிப்பு என்னவாக இருக்கும் நாங்கள் விமானத்தின் செயல்திறன் படிப்பை செய்துள்ளோம் மற்றும் நாங்கள் CD0 பொதுவாக 0 02 0 02125 போன்றது ட்ரீம்லைனர் மற்றும் சமீபத்திய விமானம் எல்லாவற்றையும் பார்த்தால் அவர்கள் அதை 0 02 0 018 க்கும் குறைவாக செய்ய முயற்சித்தார்கள் அதுதான் எரிபொருள் செயல்திறன் அதிகரித்துள்ளது அவர்கள் கூறுகின்றனர் கலவைகள் பயன்படுத்துவதன் மூலம் ட்ரீம்லைனர் அவர்கள் எடையைக் குறைத்துள்ளனர் அதன் செயல்திறன் மேம்படுத்தியதாக அவர்கள் கூறுகின்றனர் எனவே இவை ஓரளவுதான் ஆனால் CD0 ஆரம்ப எண்ணாக 0 02 இது மோசமானதல்ல எனவே CD0 என்பது 0 02 சமம் நான் CLபெறுவது0 4 க்கு சமம் அதனால் எனவே CD0 தோராயமாக எவ்வளவு இருக்கும் இது பொதுவாக 0 0248 என்பதை சரிபார்க்கிறேன் இப்போது CLCD என்பது 0 4 ஐ 0 0248 ஆல் வகுக்க வேண்டும் என்று பார்க்க விரும்பினால் அது மாணவர் 16 புள்ளி இது சுமார் 16 ஆக இருக்கும் எனவே LD 16 என்பதை என்னால் காண முடிந்தது செய்தி என்ன செய்திகள் நீங்கள் வரலாற்று எண்களை எடுத்துக்கொள்கிறீர்கள் அவை மரபணு எண் 0 02 வரிசை அளவு மற்றும் இவை அனைத்து மிகவும் வரலாற்று எண்கள் LD சுமார் 16 வருவதை நீங்கள் காணலாம் எனவே நான் ஒரு வடிவமைப்பாளர் மற்றும் நான் லட்சிய வடிவமைப்பாளர் இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு தயாரிப்பை உருவாக்கும் போது 99 சதவிகிதம் அதேபோல் செய்யப்பட்டிருக்கும் சென்சார்கள் அதே நம்பகமான சென்சார்கள் பொருள் ஒருவேளை ஆனால் நீங்கள் ஒருவரை புதிதாக சேர்க்க வேண்டும் எனவே நீங்கள் அதை சந்தைப்படுத்த முடியும் எனவே உங்கள் செயல்திறனில் சில லட்சியங்களைச் சேர்க்க வேண்டும் எனவே மிக முக்கியமான லட்சியங்களில் ஒன்று எரிபொருள் பயன்பாட்டை எப்படியாவது குறைக்க முடியுமா இப்போதெல்லாம் பசுமை எரிபொருள் வந்துவிட்டது எனவே எனக்கு LD தெரியும் அது ஏரோடைனமிக் செயல்திறன் எனவே LD 17 18 க்கு வடிவமைக்க ஆசைப்படுவேன் இன்னும் கொஞ்சம் சரியானதைத் தொடங்கினாள் ஏனென்றால் நான் வடிவமைக்கப் போவது ட்ரீம்லைனர் என்பது எனக்கு முன்பே தெரியும் மற்றும் சமீபத்திய விமானம் இந்த மதிப்பை 0 02 இருந்து 0 018 வரை குறைப்பதில் வெற்றிகரமாக உள்ளன ஏற்கனவே பொருள் வளர்ச்சி நடக்கிறது அங்கு எடை மேலும் குறையக்கூடும் அதனால் என்ன நடக்கிறது என்பதை நான் ஏன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது நான் LD 17 அல்லது 18 ஐ தேர்வு செய்கிறேன் எனவே இதுதான் எனது தயார்நிலை இப்போது நான் முன்வைக்க விரும்பும் வித்தியாசம் என்ன என்று நான் வரலாற்று தரவுகளை பார்க்க வேண்டும் வெறும் சில கைப்பிரதிகள் மட்டும் பார்த்து அந்த எண்களை தேர்வு செய்வது நமக்கு உதவாது அதனால்தான் பல வடிவமைப்பு படிப்புகள் நடக்கிறது ஆனால் சில விமானங்கள் புதிய வகையாக புதிய வடிவமைப்பில் வந்து கொண்டுதான் இருக்கின்றன அதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வது தான் முக்கியம் எனவே பீக்டோரியல்லி என்னவெல்லாம் தகவல்கள் நம்மிடம் உள்ளதோ அதில் சரியானவற்றை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அதுவே இதை உருவாக்குவதன் நோக்கம் நமது அடுத்த வகுப்பில் சில் டிசைன் சார்ட்டுகள் பயன்படுத்துவோம் மிக்க நன்றி